அனைவருக்கும் வணக்கம் பொறியியல் வரைபடம் மற்றும் கணினி கிராபிக்ஸ் குறித்த எங்கள் NPTEL ஆன்லைன் சான்றிதழ் படிப்புகளுக்கு வரவேற்கிறேன் தொகுதி எண் 4 மற்றும் விரிவுரை எண் 37 இல் இருக்கிறோம் பிளேன்ஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம் முந்தைய வகுப்புகளில் புள்ளிகளின் ப்ரொஜெக்ஷன்ஸ் வரிகளின் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆகியவற்றைக் கண்டோம் இப்போது பிளேன்களின் ப்ரொஜெக்ஷன்ஸ் பார்க்கப் போகிறோம் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆப் பிளேன்களின் என்ன என்பதைப் பார்ப்போம் வரையறையின்படி ஒரு பிளேன் இரு பரிமாண பொருள் இதன் நீளம் மற்றும் அகலம் ஆகிய அளவுகளை கொண்டது எடுத்துக்காட்டாக இந்த வரைபடத் தாளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அது ஒரு பிளேன் அதன் நீளம் அல்லது அகலத்துடன் ஒப்பிடும்போது தடிமன் மிகவும் சிறியது எனவே செவ்வகம் சதுரம் வட்டம் ட்ரேபீஜியம் மற்றும் இதுபோன்ற பிளேன்கள் கிடைமட்ட பிளேன்கள் மற்றும் செங்குத்து பிளேன்கள் தொடர்பாக அவைகள் கிடைமட்டத்தில் வெவ்வேறு வகையான கோணங்களை உருவாக்கினால் அவற்றின் ப்ரொஜெக்ஷன் எவ்வாறு இருக்கும் சில நேரங்களில் என்ன நடக்கும் என்றால் இந்த செவ்வகங்கள் கிடைமட்ட பிளேன் மற்றும் செங்குத்து பிளேன் ஆகிய இரண்டிற்கும் வெவ்வேறு வகையான பிரிவுகளில் சாய்ந்திருக்கலாம் வெவ்வேறு விளிம்புகள் வெவ்வேறு வகையான கோணங்களை உருவாக்கலாம் அப்படியானால் படிப்படியாக அதைக் கட்டமைக்க முடியும் அதன் ப்ரொஜெக்ஷன் முன் தோற்றம் என்ன மேல் தோற்றம் என்ன பக்கக் தோற்றம் எப்படி இருக்கும் என்பதைப்பற்றி பார்ப்போம் எனவே வழக்கமாக கொடுக்கப்படுவது பிளேன் உருவத்தின் மீது விளக்கம் எடுத்துக்காட்டாக சதுரத்தின் பக்கங்கள் அல்லது ஒருவேளை இது ஒரு செவ்வகம் என்றால் அதன் நீளம் மற்றும் அகலம் கிடைமட்ட பிளேன் மற்றும் செங்குத்து பிளேன் தொடர்பாக அதன் நிலை பொதுவாக வழங்கப்படுகிறது ஒருவேளை குறிப்பு பிளேன்ளில் ஒன்றில் மேற்பரப்பு சாய்வும் சில சந்தர்ப்பங்களில் குறிப்பு பிளேன் அதன் விளிம்புகளின் சாய்வும் இருக்கலாம் எனவே இந்த விதிமுறைகளில் முன் தோற்றம் மேல் தோற்றம் மற்றும் பக்கவாட்டுத் தோற்றம் ஆகியவற்றை நாம் வரைய வேண்டும் ஒரு செவ்வகத்தைப் பார்ப்போம் எனவே கிடைமட்ட பிளேன்ற்கு இணையான ஒரு செவ்வகம் முப்பரிமாணத்தில் இது எப்படி இருக்கும் எனவே இங்கே ஒரு செவ்வகம் உள்ளது இது கிடைமட்ட ப்ளேனுக்கு இணையாக உள்ளது இது கிடைமட்ட பிளேன் மூன்று பரிமாணங்களில் இந்த பார்வையில் இருந்து நாம் பார்க்கிறீர்கள் என்றால் இந்த முழு வரியும் முன் தோற்றத்தில் ஒரு கிடைமட்ட கோடு ஆக இருப்பதை எளிமையாக காணமுடியும் இந்த செவ்வகத்தை நாம் கீழே ப்ரொஜெக்ட் செய்தாள் அது இன்னும் ஒரு செவ்வகமாக தெரியும் இந்த செவ்வகம் கிடைமட்ட பிளேன்ற்கு இணையாக இருக்கும்போது இந்த செவ்வகத்தின் முழுமையான நீளம் அதை முன் தோற்றத்தில் காட்சி அளிக்கும் அதன் முழுமையான பகுதியை மேல் தோற்றத்தில் காணலாம் அதன் நீளம் மற்றும் அகலம் ஆகியவை தெரியும் எனவே இந்த கிடைமட்ட பிளேன் ஐ 90 டிகிரி சுழற்றினால் அதன் ப்ரொஜெக்ஷன்ஐ காட்ட விரும்பினால் முதலில் a b ஆகியவற்றை குறிப்பிட வேண்டும் எனவே இதை புள்ளி A என்றும் இது புள்ளி B என்றும் இது புள்ளி C என்றும் இது புள்ளி D என்றும் அழைப்போம் எனவே நாம் அந்த வழியில் ப்ரொஜெக்ட் செய்யும்பொழுது முன் தோற்றம் A B புள்ளிகள் இரண்டும் ஒத்துப்போகின்றன எனவே முன் தோற்றத்தில் a b ஒரே நிலையில் இருக்கும் அதேபோல் cd ஒரே நிலையில் இருக்கும் என்பதை பார்க்க முடியும் இந்த வழியில்தான் கவனிக்க வேண்டும் பிறகு இதன் ப்ஜெக்சன்ஸ் ஐ பெற கீழ்ப்புறமாக நீட்ட வேண்டும் செங்குத்து பிளேன் இன் முன்னால் உள்ள தூரம் நமக்குத் தெரிந்தால் a புள்ளியை குறைக்க முடியும் எனவே a புள்ளியைக் குறிக்க மற்றொரு கிடைமட்ட கோட்டை வரையவும் மற்றும் செவ்வகத்தின் அகலம் அறியப்படுகிறது எனவே நாம் b புள்ளியைக் குறிக்கலாம் b புள்ளி தெரிந்தால் அதன் லோகஸ் இல் c புள்ளியை குறிக்கலாம் ஏற்கனவே நமக்கு ஒரு புள்ளி தெரியும் எனவே இந்த அகலத்தின் காரணமாக அதன் லோகஸ் இல் d புள்ளியை குறிக்கலாம் எனவே a b bc c d மற்றும் a d இனைக்க வேண்டும் இது போல்தான் இந்த செவ்வகத்தின் மேல் பார்வையை நாம் உருவாக்க வேண்டும் அதே செவ்வகம் கிடைமட்ட பிளேன் இல் இருந்து சாய்ந்திருந்தாள் எப்படி வரைய வேண்டும் என்று பார்ப்போம் அதற்காக செங்குத்து மற்றும் கிடைமட்ட பிளேன் இருப்பதைக் கற்பனை செய்வோம் மற்றும் செவ்வகம் கிடைமட்ட பிளேன்ற்கு சாய்ந்துள்ளது இது செவ்வகம் இதன் A B C மற்றும் D புள்ளிகள் எனவே இதன் சாய்வு கோணத்தை செங்குத்து பிளேன் இன் முன் தோற்றத்தில் காணமுடியும் இது கிடைமட்ட பிளேன் இது மேல் தோற்றத்தின் விவரங்களை வழங்குகிறது எனவே நாம் இங்கே காண்கிறோமானால் இந்த வரி ஒரு சாய்ந்த கோட்டில் ஒன்றிணைகிறது இதனால் கிடைமட்ட பிளேன்நைப் பொறுத்தவரை சாய்வான கோணம் முன் தோற்றத்தில் பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கும் இந்த செவ்வகத்தை கிடைமட்ட விமானத்தில் கீழ்ப்புறமாக நாம் ப்ரொஜெக்ட் செய்யும்பொழுது A மற்றும் B புள்ளிகளிலிருந்து சாய்வு மற்றும் சுழன்று இருப்பதால் AB புள்ளிகள் இங்கே வரைபடமாக்கப்படும் ஆனால் C புள்ளி வரைபடங்கள் இங்கே மிக நெருக்கமான தொலைவில் உள்ளன அதன் ப்ரொஜெக்ஷன் குறைகிறது அதனா bc BC நீளத்தை விட சிறியது எனவே இந்த படத்தை மீண்டும் வரையலாம் அதைப் பார்ப்போம் ஏனெனில் இந்த கோட்டை இந்த செங்குத்து பிளேன் இல் நாம் ப்ரொஜெக்ட் செய்தால் இந்த நீளம் மாறாது எனவே முதலில் மேலே கிடைமட்ட பிளேன் இல் சரியாக A மற்றும் B புள்ளி எங்குள்ளது என்பதைக் குறிப்பிடுவோம் கிடைமட்ட பிளேன் இல் இருந்து இந்த நீளத்தை அறிந்தவுடன் உடனடியாக அங்கே a மற்றும் b புள்ளியைக் குறிக்கவும் இந்த செவ்வகம் கிடைமட்ட பிளேன் உடன் ஒரு கோணத்தை உருவாக்குகிறது எனவே அதை செங்குத்து பிளேன் இல் நாம் காட்சிப்படுத்தலாம் அந்த c மற்றும் d கோடுகளை வரையவும் ஏனெனில் இந்த நீளம் முன் தோற்றத்தில் இருந்து பெறக்கூடிய நிலையில் இருக்கும் எனவே நாம் அதை குறித்துவிட்டோம் இந்த கோடுகள் முடிந்ததும் நாம் அதை கீழ்நோக்கி ப்ரொஜெக்ட் செய்ய வேண்டும் மேல் தோற்றத்தில் இருந்து இந்த புள்ளி எவ்வளவு தூரம் அல்லது செங்குத்து விமானத்தின் முன்னால் இந்த புள்ளி எவ்வளவு தூரம் சரியாக அமைந்துள்ளது என்பதை நாங்கள் அறிவோம் அதைப் பொறுத்து a புள்ளியை குறிப்பிடவும் அதேபோல் b புள்ளியை குறிப்பிடவும் இப்போது a b c மற்றும் d புள்ளிகளைக் கண்டுபிடிக்க இந்த ப்ரொஜெக்டர் கோடுகளை வெட்டும் லோகஸ் கோடுகளை வரையவும் இது தெரிந்தவுடன் இந்த குறைக்கப்பட்ட செவ்வகம் ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆக கிடைக்கும் இப்போது மேலும் சிறிய பக்கமும் கிடைமட்ட பிளேன்ற்கு சாய்ந்திருந்தால் நாம் கண்டுபிடிக்க முடியும் எனவே அதை சித்திரமாக பார்ப்போம் நம்மிடம் ஒரு செவ்வகம் உள்ளது எடுத்துக்காட்டாக இது நாம் குறிப்பிடும் செவ்வகம் ஆரம்பத்தில் கிடைமட்ட பிளேன்ற்கு இணையாக உள்ளது அதன் பிறகு இந்த சாய்வை கொண்டிருக்கின்றது அதன் பிறகு அதை அந்த திசையில் சாய்க்க வேண்டும் எனவே இது 3 விசைகளையும் கொண்டுள்ளது எனவே இது கிடைமட்ட பிளேன் என்றால் முதலில் அதை அந்த திசையில் சாய்த்துவிட்டோம் பின்னர் அதை அந்த திசையில் சாய்க்க வேண்டும் அப்படியானால் நீங்கள் பார்க்கும் ப்ரொஜெக்ஷன் என்ன முழுமையான செவ்வகத்தைக் காணக்கூடிய நிலையில் இருக்கிறீர்களா உதாரணமாக இது நீங்கள் பார்க்கும் பகுதி ஆனால் நான் அதை சுழற்ற முயற்சிக்கிறேன் இப்போது ப்ரொஜெக்ஷன் இல் அந்த செவ்வகத்தின் பரப்பளவு வெகுவாகக் குறைந்திருப்பதாக தெரியும் நீங்கள் அதைப் பார்க்கிறீர்கள் இந்த சாய்வு கோணத்தின் அடிப்படையில் இதன் ப்ரொஜெக்ஷன் வித்தியாசமாகப் பார்க்கிறீர்கள் இதற்கும் இதேதான் நடக்கிறது இந்த பெட்டியைத் தேர்ந்தெடுப்போம் நம்மிடம் இந்த பெட்டி உள்ளது நீங்கள் பார்க்கும் விதமும் இது எப்படி இருக்கும் விதமும் வேறுபட்டவை இப்போது நாங்கள் ஒரு சாய்வை உருவாக்கப் போகிறோம் அதை நீங்கள் அந்த வழியில் பார்க்கலாம் எனவே இந்த செவ்வகம் இதுதான் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் நான் அதை அந்த திசையில் சுழற்றினாலும் நீங்கள் பார்க்கும் முன் தோற்றத்தில் அதே செவ்வகம் தெரியும் இப்போது நான் அதை சாய்த்தால் வேறு மாதிரியாக பார்க்கிறீர்கள் இந்த வரியைப் போல நீங்கள் இதைக் காண்பீர்கள் மேலும் இந்த பின்புற வரியை இங்கே காணலாம் எனவே ஸ்லைடில் இந்த செவ்வகங்களை நாம் கவனிக்கும்போது அதன் காட்சியை ப்ரொஜெக்ட் செய்யும்பொழுது மூன்றாவது நபராக இந்த செவ்வகத்தின் ப்ரொஜெக்ஷன்ஐ முன் காட்சி இல் பார்த்தால் சில சமயங்களில் டிராபீஜியம் மற்றும் பல வகையான வடிவங்களுக்கு இணையாக தெரியும் எனவே உற்பத்திக்காக இந்த பொருள்களை உருவாக்க இந்த காட்சிகள் முக்கியம் உங்களிடம் ஒரு குறுகலான பொருள் இருப்பதால் அதை மேல் தோற்றம்யில் இருந்து கவனிக்க வேண்டும் நீங்கள் பெறும் காட்சிகள் என்னவென்று தெரியாமல் இதுபோன்ற தயாரிப்புகளை தயாரிப்பது கடினம் தயாரிப்பு குழுவுக்கு இதை தெளிவான வழியில் தெரிவிக்கப்பட வேண்டும் எனவே எளிய செவ்வக பொருள்கள் போன்ற சாய்ந்த பொருள்களை எவ்வாறு ப்ரொஜெக்ட் செய்வது என்பதைக் கற்றுக்கொள்வோம் இந்த செவ்வகத்தை நாம் சுழற்றினால் மேல் பார்வையில் இருந்து பார்க்கும் பொழுது எவ்வாறு அது சுழற்றப்பட்ட வடிவம் ஆக தெரியும் முன் பார்வையில் இருந்து பார்க்கும் பொழுது அது முழுமையாக இணைகரம் ஆக மாறுகிறது எனவே ஒரு கேள்வியைக் கேட்போம் முறையாக நாம் ஒரு செவ்வகத்தை எடுக்கப் போகிறோம் என்றால் முதலில் அதை கிடைமட்ட பிளேன் இல் இருந்து தூக்குங்கள் இதனால் கிடைமட்ட பிளேன் உடன் ஒரு கோணத்தை உருவாக்குகிறது பின்னர் இந்த சிறிய விளிம்பில் சுற்றவும் எனவே இந்த சிறிய விளிம்பை அந்த வழியில் நகர்த்தவும் இந்த புள்ளிகளை நாம் ப்ரொஜெக்ட் செய்தால் நாம் எந்த வகையான பொருளைப் பெறப் போகிறோம் இதேபோல் இந்த புள்ளிகளை ப்ரொஜெக்ட் செய்யவும் அதை எப்படி செய்வது இதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் எனவே நாம் ஏற்கனவே பார்த்த முதல் விஷயம் ஒரு செவ்வகம் மற்றும் ஒரு கோடு போன்றது பின்னர் நாம் பெறும் ப்ரொஜெக்ஷன் எதுவாக இருந்தாலும் அதை சுழற்றுவோம் எனவே இந்த ப்ரொஜெக்ஷன் கோடு ஐ உருவாக்குவோம் அதை எப்படி செய்வது என்று பார்ப்போம் முதலில் பொருள் கிடைமட்ட பிளேன் க்கு இணையாக இருக்கும் 3D இல் இந்த செவ்வகம் இணையாக உள்ளது இது செங்குத்து விமானத்தில் ப்ரொஜெக்ட் செய்யப்படும் போது முன் பார்வையில் நாம் அந்த நீளத்தை a b c d என வரையலாம் இதேபோல் மேல் தோற்றம் இல் இந்த செவ்வகத்தை வரையவும் இப்போது இந்த செவ்வகத்தை ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் சுழற்ற விரும்புகிறோம் 30 டிகிரி அதை சுழற்ற விரும்புகிறோம் என்று சொல்லலாம் இது 30 டிகிரி இந்த 30 டிகிரி சுழற்சியை நாம் எங்கே கவனிக்கிறோம் நாம் AB கோடு பொருத்து சுழற்றினாள் இந்த C மற்றும் D மேலே தூக்கும் அப்படியானால் BC மற்றும் AD கோடுகள் முன் தோற்றம் இல் 30 டிகிரி கோணத்தை உருவாக்குகின்றன எனவே செங்குத்து பிளேன் இல் 30 டிகிரி கோணத்துடன் BC அல்லது AD நீலத்தில் வரைய வேண்டும் இதை a b c and d என பிரிக்கலாம் இதை முடித்த பிறகு c மற்றும் a இல் இருந்து கீழ்ப்புறமாக ப்ரொஜெக்ட் செய்ய வேண்டும் நாம் மேல் தோற்றத்தில் இருந்து பார்க்கும்போது இந்த நீளம் மாறி இருக்கும் இந்த AB அப்படியே உள்ளது எனவே அதற்கு முன்னால் எவ்வளவு இருக்கிறது என்பதை அடிப்படையாகக் கொண்டு முதல் புள்ளி a ஐக் குளிக்கவும் a மற்றும் b ஆகியவற்றை குறிக்கவும் a b c மற்றும் d ஐ உருவாக்க லோகஸ் புள்ளிகளை உருவாக்கலாம் வழக்கமாக இந்த வகையான பிளேன் ப்ரொஜெக்ஷன் உருவாக்கும்போது பலவிதமான படங்கள் இருக்கும் அதை வேறுபடுத்துவதற்கு முதல் வரைபடத்திற்கு a என குறிப்பிடவும் அடுத்த வரைபடத்தில் a1 என குறிப்பிடவும் இது பிளேன்களின் ப்ரொஜெக்ஷன்ஸ் இரண்டாவது படம் வந்தால் b 2 c 2 ஆக மாறுகிறது அதுதான் நாம் பின்பற்றும் நிலையான வழக்கம் இந்த செவ்வகத்தை ப்ரொஜெக்ட் செய்தால் a1 b1 c1 d1 ஆகியவற்றைக் குறிக்க முடியும் அது முடிந்ததும் ஒரு குறிப்பிட்ட கோட்டைப் பொறுத்து இந்த முழு செவ்வகத்தையும் சுழற்ற வேண்டும் ப்ரொஜெக்ட் செய்யப்பட்ட a1 b1 c1 d1 ஆகியவற்றை கருத்தில் கொள்வோம் c1 மற்றும் d1 ஆகியவற்றைப் பொருத்து மாற்ற வேண்டும் எனவே இந்த புள்ளி இங்கே செல்லும் எனவே a1 நகரும் d1 புள்ளியில் சுழல்கிறோம் என்றால் அதை வரைபடத் தாளில் வரையலாம் நான் இந்த புள்ளியை a1 ஆகவும் இந்த புள்ளி d 1 ஆகவும் இந்த புள்ளி b 1 ஆகவும் இந்த புள்ளி c1 ஆகவும் குறித்து இனைக்கிறேன் இது நம்மிடம் உள்ள செவ்வகம் இதை நாம் d 1 ஐ பொறுத்து சுற்ற வேண்டும் எனவே d 1 ஐ நகர்த்தக்கூடாது இந்த d 1 புள்ளியைப் பற்றி நாம் அதை சுழற்ற வேண்டும் எனவே இதுதான் ஏற்கனவே வைத்திருக்கும் ப்ரொஜெக்ஷன்ஸ் அடுத்த ப்ரொஜெக்ஷன்ஸ் க்கு d 1 புள்ளியை பொருத்து சுழற்ற வேண்டும் எனவே d 1 புள்ளி அங்கேயே உள்ளது ஆனால் ad கிடைமட்ட அச்சைப் பொறுத்து ஒரு சாய்வு கோணத்தை உருவாக்கப் போகிறது இது கிடைமட்ட அச்சு என்று கருதுவோம் இதை பொருத்து சுற்றுவோம் எனவே அடுத்த ப்ரொஜெக்ஷன் இல் சுழற்சிக்கு பின் இருக்கும் தோற்றத்தை வரைய வேண்டும் எனவே ஸ்லைடிற்கு செல்லலாம் எனவே நாம் ஏற்கனவே a1 b 1 c 1 d 1 ஆகியவற்றை வரைந்துள்ளோம் d1 ஐ பொருத்து a1 d1 ஐ சுழற்ற வேண்டும் எனவே அது போல நாம் சுழல்கிறோம் நாம் சுழலும் போது அது நீளங்களின் பரிமாற்றம் மட்டுமே நாம் சுழற்ற மட்டும் செய்கிறோம் ஆனால் ப்ரொஜெக்ஷன் மாற்றவில்லை அதேபோல் a1 b1 க்கு செங்குத்தான கோடுகளை வரைய வேண்டும் இந்த செவ்வகம் வரையப்பட்டவுடன் அதன் காட்சியை வரைய வேண்டும் எனவே தாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் a 1 புள்ளியிலிருந்து மேல்புறமாக ப்ரொஜெக்ஷன் வரைய வேண்டும் அதேபோல் b1 c1 மற்றும் d1 ஆகியவற்றிலிருந்து மேல்புறமாக ப்ரொஜெக்ஷன் வரைய வேண்டும் ஆனால் ஏற்கனவே இந்த சாய்வு கோணம் நமக்குத் தெரியும் எனவே d 1 மற்றும் c 1 ஆகியவற்றைக் குறிக்க முடியும் இதேபோல் இது வெட்டும் இடத்தில் இதை ப்ரொஜெக்ஷன் செய்யவும் எனவே இதை இந்த வழியில் செய்வோம் a1 புள்ளியைத் ப்ரொஜெக்ட் செய்யவும் a1 புள்ளியைக் ப்ரொஜெக்ட் செய்யவும் குறுக்கிடும் இடத்தில் அதைக் குறிப்பிடவும் அதேபோல் b1 புள்ளியைக் ப்ரொஜெக்ட் செய்து இதை குறிப்பிடவும் அதேபோல் c1 புள்ளியைக் ப்ரொஜெக்ட் செய்து இதை குறிப்பிடவும் அதேபோல் d1 புள்ளியைக் ப்ரொஜெக்ட் செய்து இதை குறிப்பிடவும் ப்ரொஜெக்ஷன்ஸ் முடித்தபிறகு இறுதி ப்ரொஜெக்ஷன்ஐ பெற நாம் இந்த புள்ளிகளில் இணைக்கலாம் எடுத்துக்காட்டு 1 ஐ பார்ப்போம் நம்மிடம் 30 மிமீ மற்றும் 50 மிமீ செவ்வகம் கிடைமட்ட விமானத்தில் உள்ளது அதன் சிறிய பக்கம் செங்குத்து பிளேன் பொறுத்து 30 டிகிரி சாய்ந்து இருக்கிறது கிடைமட்ட பிளேன் உடன் 45 டிகிரி சாய்ந்து இருக்கிறது இந்த விதிமுறைகளுக்கு ப்ரொஜெக்ஷன்ஐ வரைய வேண்டும் எனவே நம்மிடம் 30 மிமீ மற்றும் 50 மிமீ செவ்வகம் கிடைமட்ட விமானத்தில் உள்ளது அதன் சிறிய பக்கம் செங்குத்து பிளேன் பொறுத்து 30 டிகிரி சாய்ந்து இருக்கிறது அதாவது இதை நாம் செவ்வகமாக எடுத்துக்கொண்டால் அது ஒரு பக்கத்தில் 50 மி மீ ஒரு பக்கத்தில் 30 மி மீ இருக்கலாம் என்று கருதுவோம் மற்றும் இது கிடைமட்ட பிளேனில் இருக்கிறது மற்றும் சிறிய பகுதி எதுவாக இருந்தாலும் அது செங்குத்து பிளேன் உடன் 30 டிகிரி சாய்ந்து உள்ளது எனவே இந்த சுழற்சி பார்வையில் இருந்தால் அந்த சாய்வு கோணம் நமக்கு இருக்கும் எனவே இந்த ப்ரொஜெக்ஷன் க்கு வரைபட தாளைப் பார்ப்போம் அதை எப்படி செய்வது முதலில் XY பிளேன் ஐ வரையவும் பிளேன்ஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் இல் 2 முதல் 3 வரைபடங்கள் இருப்பதால் நீளமான XY கோடு தேவைப்படுகிறது இதை ஒரு X அச்சு மற்றும் Y அச்சு என்று அழைப்போம் இது 30 மிமீ மற்றும் 50 மிமீ செவ்வகமாகும் அது எங்கே இருக்கிறது என்பது தெரியாது அதனால் முதலில் ஒரு செவ்வகம் 30 மற்றும் 50 ஐ வரையவும் எனவே ஆரம்பத்தில் நாம் இணையாக இருக்கும் ஒரு பிளேன் உடன் தொடங்குகிறோம் பின்னர் கிடைமட்ட பிளேன் உடன் செங்குத்து பிளேன் உடன் ஒரு கோணத்தை உருவாக்குவோம் எனவே இது செவ்வகமாகும் இது போன்ற ஏதாவது ஒன்றை நாம் கொண்டிருக்கலாம் பின்னர் இதுபோன்ற விஷயங்களைச் செய்யலாம் பின்னர் காட்சிகளை சீரமைக்கவும் இதுதான் நாம் தொடங்கும் வழி எனவே முதலில் 30 ஆல் 50 செவ்வகத்தை உருவாக்குங்கள் அதன் புள்ளிகளுக்கு a b c மற்றும் d என பெயரிடுவோம் மற்றும் அதன் ப்ரொஜெக்ஷன்ஸ் இந்த இடத்திற்குச் செல்லும் ஏனென்றால் முன்னும் பின்னும் உள்ள மதிப்புகள் தெரியாததால் இந்த இடத்தில் தொடங்குகிறோம் இது a b இரண்டும் ஒத்துப்போகின்றன மற்றும் இது cd இப்போது இந்த முழு செவ்வகமும் கிடைமட்ட பிளேன் இல் இருக்க வேண்டும் எனவே நான் அதை இங்கு கொண்டு வர வேண்டும் சிறிய பக்கம் எப்போதும் செங்குத்து பிளேன் உடன் 30 டிகிரி இல் உள்ளது எனவே பிளேன் உடன் 45 டிகிரி செய்யும் அந்த கோட்டை வரையவும் எனவே அதை இங்கே தொடங்குவோம் இது இந்த இடத்திலிருந்து 45 டிகிரியை உருவாக்குகிறது எனவே இந்த இடத்தில் அமைந்திருக்கும் செவ்வகத்தை சேருவோம் நாம் இங்கே பார்க்கப்போவது உண்மையான நீளம் எனவே 50 மிமீ முழுவதையும் நாம் குறிப்பிட வேண்டும் எனவே இங்கே 50 மிமீ குறிக்கவும் இதற்கு a b என பெயரிடுவோம் நாம் அதை சுழற்றி மட்டும்தான் உள்ளோம் எனவே வேறு எந்த பின்னொட்டையும் மாற்றாததற்கு இதுவே காரணம் இந்த கோணம் 45 டிகிரி ஆகும் அதாவது முன் தோற்றத்தில் இருந்து பார்த்தால் செவ்வகம் 45 டிகிரி சாய்வை உருவாக்குகிறது இப்பொழுது இந்த கோடுகளை கீழ்ப்புறமாக ப்ரொஜெக்ட் செய்யவும் எனவே அந்த ப்ரொஜெக்ஷன்ஐ மாற்ற ரோலர் அளவைப் பயன்படுத்தவும் இது செவ்வகத்தின் ப்ரொஜெக்ஷன்ஸ் எனவே நாம் அதை இருட்டடிப்பு செய்தால் செவ்வகம் 30 மி மீ 50 மி சிறிய நீளம் கிடைமட்ட பிளேன் இல் அகலம் மற்றும் 45 டிகிரி சுழலும் நாம் மேல் தோற்றத்தில் பார்த்தால் அது ஒரு சிறிய வகையான செவ்வகம் போல் தெரிகிறது எனவே இந்த புள்ளிகளை மேல் தோற்றத்தில் a 1 b 1 c 1 மற்றும் d 1 என்று குறிப்பிடலாம் இப்போது நாம் செய்ய வேண்டியது முழுவதையும் a1 அல்லது இந்த b1 c 1 பொருத்து சுற்ற வேண்டும் பிளேன் இன் மேற்பரப்புகள் HP க்கு 45 டிகிரி சாய்வை உருவாக்கும் அதே வேளையில் அது சிறிய பக்கத்திற்கு 30 டிகிரி இல் இருக்கிறது எனவே இது சிறிய பக்கமாகும் இதை நாம் அந்த திசையில் 30 டிகிரி சுமற்ற வேண்டும் எனவே அந்த நீளத்தை மாற்றுவோம் எனவே இங்கே முதலில் வரைதல் தாளில் செவ்வகம் 30 டிகிரி சாய வேண்டும் எனில் முதலில் இந்த புள்ளியைக் இருக்கவும் சிறிய ஒன்று எங்காவது 30 டிகிரி செய்கிறது இந்த வரிகளில் சேரவும் இது 30 டிகிரி கோணம் மற்றும் இந்த புள்ளியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இந்தப் புள்ளிகளை இணைக்கவும் இது 30 டிகிரி கோணம் மற்றும் இதில் புள்ளியை நாம் குறிப்பிட வேண்டும் எனவே a 1 ஐ பொறுப்பு சுழற்றுகிறோம் என்றால் இவன் இந்த a1 b 1 சுழற்றப்படுவதைப் பற்றி ப்ரொஜெக்ஷன்ஸ் மாறாது எனவே a 1 b 1 நீளத்தை இங்கே மாற்றலாம் எனவே போதுமான நீளம் இல்லையென்றால் அதைக் இந்த நீளத்திற்கு அதிகரிக்க வேண்டும் எனவே ப்ரொஜெக்ஷன்ஸ் இல் இந்த லோகசை வரையவும் அதில் a 1 இங்கே உள்ளது ஏனென்றால் அதைப் பொருத்து நாம் 30 டிகிரி சுழற்றப் போகிறோம் அப்படியானால் இந்த வரியில் a1 இல் சேர 30 டிகிரியை குறிக்கவும் எனவே அது இங்கே வெட்டுகிறது அதில் a 1 b 1 அதை மாற்றவும் a 1 பற்றி நாம் அதை சுழற்றுகிறோம் a1 ஐ மாறாமல் இருக்கும் b 1 புள்ளி இங்கே இருக்கும் a 1 மற்றும் b 1 ஆகியவற்றை இணைக்கலாம் அதற்கு செங்குத்தாக c மற்றும் d ஆகிய புள்ளிகளை வரையவும் எனவே அதை நீட்டிப்போம் இதேபோல் இந்த வரியை நீட்டவும் எனவே இந்த b 1 c 1 நீளத்தை இங்கே மாற்றவும் இதேபோல் அந்த நீளத்தை மாற்றவும் இப்போது இந்த வரிகளை அந்த பிளேன் இல் சேரவும் இப்பொழுது b1 a1 வழியாக செல்லும் ப்ரொஜெக்டர்களை வரைய வேண்டும் a1 c1 மற்றும் d1 ஆகியவற்றின் ப்ரொஜெக்டர்களை வரையவும் நாம் அதை செய்யும்போது b புள்ளி b வெட்டும் புள்ளியில் நாம் குறிக்க வேண்டும் அதை b என்று அழைப்போம் எனவே இது நம்மிடம் உள்ள அசல் வரி a வரியுடன் a a ஐ உருவாக்கும் d வரியுடன் d d ஐ உருவாக்கும் c வரியுடன் c c ஐ உருவாக்கும் இந்த வரிகளை சேருவோம் இதை இணைந்தால் அது ஒரு செவ்வகமாக இருந்தாலும் அதை 30 டிகிரி சுழற்றி அதன் கோணத்தை மாற்றும்போது மேல் தோற்றம் மற்றும் முன் தோற்றம் இல் இருந்து பார்க்கும்போது இணைகரம் வடிவம் என்று தோன்றுகிறது அவை பொருளின் உண்மையான வடிவத்தை தராது எப்பொழுது ஒரு பொருள் சூழலும் போதோ அல்லது தூக்கும் போதோ நீங்கள் சாதாரணமாக அல்லது பக்கக் காட்சியைப் பார்க்கும்போது இந்த கோணங்களும் உண்மையான நீளங்களும் சற்று மாறுபடும் எனவே இதுவும் ஒரு காரணம் இந்த பொருளின் உண்மையான வடிவங்களைக் கண்டறிய ப்ரொஜெக்ஷன்ஸ் மற்றும் வரைபடப் பாடமும் காட்சிப்படுத்த உதவுகிறது அந்த வகையில் பின்னோக்குப் பொறியியல் வழியில் செல்கிறது உங்களிடம் அந்த பொருள் உள்ளது சுழற்சிகளின் அடிப்படையில் இந்த உண்மையான வடிவத்தைப் பெறுவார் பெறமுடியும் இது உண்மையான வடிவம் மற்றும் உண்மையான நீளம் மேலும் இவைதான் நாம் காணும் காட்சிகள் அந்த பொருளை சரியாக சுழற்றுவதன் மூலம் அதை அசல் வடிவமான செவ்வகத்தை பார்க்க முடியும் அடுத்த வகுப்பில் இந்த பிளேன் பற்றி மேலும் அறிந்து கொள்வோம்